நிரப்பு காரணி நிரப்பு காரணி என்பது உண்மையில் ஒளிமின்னழுத்த செல்லின் ஒரு தகுதியின் எண்ணிக்கை ஆகும் அது PV செல் என்பது எவ்வளவு நல்லது அல்லது எவ்வளவு கெட்டது என்பதை சொல்லும் அது உண்மையில் ஒரு விகிதமாகும் இப்போது அந்த விகிதம் என்ன என்று நான் சொல்வதற்கு முன்பாக உள்ளுணர்வு முறையில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதைப் பற்றி அறிவோம் இப்போது இந்த PV செல்லின் I V பண்புகளை நீங்கள் பாருங்கள் இப்போது VOC க்காக மின்னழுத்த அச்சுக்கு செங்குத்தான ஒரு நீட்டிப்பும் ISC க்காக மின்சார அச்சுக்கு செங்குத்தான ஒரு நீட்டிப்பும் செய்கிறேன் மேலும் இந்த புள்ளியானது Voc Isc புள்ளி இங்கே காட்டப்பட்டுள்ளது இப்போது இந்த Voc Isc இந்த செவ்வகம் இப்போது இங்கே இந்த பரப்பளவை நான் நிரப்புகிறேன் இந்த புள்ளியானது PV செல்லிலிருந்து கோட்பாடு ரீதியாக சாத்தியமான அதிகபட்ச சாத்திய மின்னழுத்தம் மற்றும் அதிகபட்ச சாத்திய மின்சாரம் இவற்றை குறிக்கிறது ஆனால் இந்தப் புள்ளியை ஒரு போதும் அடைய முடியாது இப்போது இதுபோன்ற ஒரு குறிப்பிட்ட பண்புவளைவுக்காக அதிகபட்ச சக்தி புள்ளி என இந்த Vm மற்றும் Imp போல கொடுக்கப்படுகிறது அது இதைப்போன்ற பொருள் செவ்வக பரப்பளவை மூடுவதாக நீட்டிப்புகளை கொண்டுள்ளது சிறந்ததல்லாத R series என்பதை நீக்கும் பொழுது அது படிப்படியாக செங்குத்தாக மாறுவதையும் சிறந்த R shunt என்பதை நீக்கும்போது அது ஒழுங்காக கிடைமட்டமாக மாறுவதையும் கவனியுங்கள் இதுவே ஒரு மிக சிறந்த செல்லின் குணாதிசயம் ஆகும் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த செல்லின் அதிகபட்ச சக்தி இந்த VocIsc புள்ளியாகும் ஆனால் இது ஒரு போதும் நடக்காது இது ஒரு நல்ல நடைமுறை செல்லுக்கானது இப்பொழுது இந்தப் பரப்பளவு ஒரு மிகச்சிறந்த செல்லின் சாம்பல் நிழல் பரப்பளவுடன் பொருந்திப்போகிறது என்பதை நாம் பார்க்கவேண்டிய தேவை உள்ளது இப்போது இப்படித்தான் நிரப்பு காரணியின் வரையறை வந்தது இப்போது ஒரு நேர்கோடு போன்ற PV செல்லின் I V பண்புகளை எடுத்துக்கொள்வோம் இது உண்மையில் ஒரு மிக மோசமான PV செல்பண்பாகும் இதில் தொடர் கூறு Rs என்பது மிக அதிகமாகவும் மற்றும் shunt கூறு R shunt என்பது மிக குறைவாகவும் இருக்கிறது இப்போது இதைப்போன்ற ஒரு மோசமான PV செல்லை நாம் எடுத்துக் கொண்டாலும் அதிலிருந்து கொஞ்சம் சக்தியை நாம் பெற முடியும் மேலும் இந்த Vmp Imp போன்ற ஒரு புள்ளியை சொல்வோம் அதன் நீட்டிப்புகள் இதுபோன்ற ஒரு செவ்வக பரப்பளவில் முடியும் Voc Isc என்று குறிப்பிடப்பட்ட மிகச்சரியான செவ்வக பரப்பளவுடன் ஒப்பிடுகையில் இதன் செவ்வக பரப்பளவு மிகவும் சிறியதாக இருக்கும் மிகச்சரியான பரப்பளவுடன் ஒப்பிடும்போது எந்த ஒரு சாதாரண PV பண்புகளும் மிக அதிக உச்சபட்ச சக்தி புள்ளியையும் ஒரு மிக அதிக பரப்பளவையும் கொண்டிருக்கும் ஆகவே ஒரு மிகச்சரியான அதிகபட்ச சக்தி பரப்பளவுடன் ஒப்பிடுகையில் அதிகபட்ச சக்திப்புள்ளியை உள்ளடக்கிய பரப்பளவு நிரப்பு காரணி என்று வரையறுக்கப்படுகிறத இந்த நிரப்புக் காரணி என்பது Vmp Imp Voc Isc என கொடுக்கப்படுகிறது Vmp Imp என்ற இந்த கட்டுப்படுத்தப்பட்ட செவ்வக பரப்பளவு அதிகபட்ச சாத்தியமான ஒன்றாகும் Vmp Imp என்பது இயக்கத்தில் உள்ள உச்சபட்ச சக்தி புள்ளியோடு பார்க்கும்போது ஒரு உள்ளடக்கிய செவ்வக பரப்பளவு ஆகும் நிரப்பு காரணி என்பது இந்த பரப்பளவை பொருத்து இந்த பரப்பளவுக்கான விகிதமாகும் இது செல்லின் நல்ல நிலைமையை பற்றி நமக்கு ஒரு யோசனை சொல்லுகிறது அல்லது தருகிறது Voc Isc செவ்வகத்துக்கு மிக அருகில் இந்த பரப்பளவு இருந்தால் செல் நன்றாக இருக்கும் ஆகவே நமது வழக்கமான PV செல்லை எடுத்துக்கொண்டால் இந்த நேர்கோட்டை விட மிக நன்றாக இருக்கும் அது இதுபோன்ற ஒரு வளைந்த கோடாக இருக்கும் ஆகவே இந்த நடைமுறை PV செல்லின் பண்புகள் ஒரு மோசமான செல்லின் உச்சபட்ச சக்தி புள்ளியை உள்ளடக்கியதாக இங்கு காட்டப்பட்டுள்ள பச்சைநிற பரப்பளவுடன் பார்க்கும்போது ஊதாவில் இங்கே காட்டப்பட்டுள்ள உச்சபட்ச சக்தி பரப்பளவு மிக அதிகமாக இருக்கும் ஆகவே வெளிப்படையாகவே இந்த வளைவை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வளைவை கொண்ட ஒரு PV செல் இதனைவிட மிக நன்றாக இருக்கும் ஏனென்றால் இதைவிட இதன் பரப்பளவு அதிகம் ஆகவே PV செல்லின் நல்ல நிலைமையை பற்றிய ஒரு அளவீட்டை இந்த விகிதம் தருகிறது இதை தரவுத்தாள் மதிப்புகளிலிருந்து கணக்கிடலாம்

இப்பொழுது தரவுத்தாள் மதிப்புகளுக்கு திரும்பிப் போனால் ஒரு குறிப்பிட்ட தரவுத்தாளின் வழக்கமான செல்லுக்கான நிரப்பு காரணியை உங்களால் கணக்கிட முடியும் தரவுத்தாளை பாருங்கள் இந்த அளவுருக்களை உங்கள் கவனத்தைக் கொண்டு வாருங்கள் ஆகவே இங்கே நீங்கள் பார்க்கிறது போல இது Vmp மின்னழுத்த மதிப்பு மற்றும் Imp மின்சார மதிப்பு ஆகவே இது உங்களுக்கு Vmp Imp யை கொடுக்க முடியும் இது Voc மின்னழுத்த மதிப்பு மற்றும் Isc மின்சார மதிப்பு இது இந்த ஒன்றாகும் ஆகவே இந்த மதிப்புகளை நமது சமன்பாட்டில் நிரப்பு காரணிக்காக செருகினால் நிரப்பு காரணியை நாம் பெறுகிறோம் தரவுத்தாள் மதிப்புகளிலிருந்து நிரப்பு காரணியை 30 18 Vmp x 7 96 Imp 36 7 2 Voc 2 99 Isc என்று கணக்கிட முடியும் இப்பொழுது இது 0 72 என்ற மதிப்பை உங்களுக்கு தரும் ஆகவே இதுவே விகிதமாகும் 72 என்பது சந்தையில் கிடைக்கக்கூடிய நியாயமான பேனல் ஆகும் நீங்கள் நிரப்பு காரணி 0 5 என்று சொன்னாளல் அது மிகவும் மோசமான செல் ஆகும் நிரப்பு காரணி 0 8 அல்லது 0 85 என்று இருந்தால் அது மிக நல்ல செல் ஆகும் ஆகவே இது நிரப்பு காரணியால் வருகிறது பொதுவாக ஒரு PV செல்லின் நல்ல நிலையை அல்லது தரத்தை அளவீடு செய்ய நிரப்பு காரணி கணக்கிடப்படுகிறது